இப்போது நாம் நான் லீனியர் சர்க்யூட்களைக் கருத்தில் கொள்வோம் டையோடு போன்ற இரண்டு டெர்மினல் நான் லீனியர் எலிமெண்ட் கொண்ட ஒரு சர்க்யூட் அதை எவ்வாறு அனாலிசிஸ் செய்வது என்று பார்ப்போம் மேலும் இந்த சர்க்யூட்டை ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ரெசிஸ்டர் R மற்றும் டையோடு கொண்டு எடுக்கிறேன் நிச்சயமாக இது வேறு எந்த நான் லீனியர் எலிமெண்ட்களாகவும் இருக்கலாம் நான் இந்த குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஐ VD என அழைப்பேன் இதை எப்படி அனாலிசிஸ் என்று பார்ப்போம் இப்போது இதே அமைப்பைக் கொண்ட ஒரு லீனியர் சர்க்யூட் R மற்றும் R1 ஐக் கொண்டிருக்கும் இப்போது நிச்சயமாக இது உங்கள் பேஸிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட்களைச் செய்த பிறகு அல்லது அதற்கு முன் கூட இருக்கலாம் அதற்கு ஒரு கணம் கூட சரியான சிந்தனை தேவையில்லை தீர்வு என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இது வெறும் ரெசிஸ்டிவ் டிவைடர் இப்போது இதை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் மேலும் லீனியர் சர்க்யூட்களின் அனாலிசிஸ் ஆனது லீனியர் சர்க்யூட்களை விட கணிசமாக கடினமானது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே இப்போது உண்மையில் இது மிகவும் எளிமையான சர்க்யூட் எனவே இது ஒரு இண்டிபெண்டண்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் அனைத்து வழிகளும் செய்ய வேண்டியது KCL ஐ இந்த முனையில் எழுதுவதுதான் அது நமக்கு தீர்வைத் தரும் எனவே அந்த முனையில் உள்ள KCL இந்த திசையில் R வழியாக பாயும் கரண்ட் கீழ்நோக்கி ஒரு டையோடு வழியாக பாயும் கரண்ட் ID க்கு சமம் என்று கூறுகிறது இப்போது ID என்பது f என்று டையோடு உங்களுக்குச் சொல்கிறது இது எந்த நான் லீனியர் எலிமெண்ட்க்கும் பொதுவான வழக்கு மற்றும் டையோடு விஷயத்தில் அது IS ஆகும் ரெசிஸ்டன்ஸ் R இல் உள்ள கரண்ட் இது VS VD க்கு சமம் இது ரெசிஸ்டன்ஸ்ஸின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் என்பது ரெசிஸ்டன்ஸ் மதிப்பால் வகுக்கப்படுகிறது எனவே நமது KCL சமன்பாடு R f என்பது பொதுவான நான் லீனியரிட்டி அல்லது குறிப்பிட்ட டையோடு வழக்கில் அது IS என்று கூறுகிறது இப்போது இங்கே ஒரே ஒரு வேறியபிள் உள்ளது VS தான் சோர்ஸ் என்பது நமக்குத் தெரியும் ஒரே ஒரு வேறியபிள் VD ஆகும் எனவே மற்ற அனைத்தும் காம்போனெண்ட்ஸ்களின் அளவுருக்கள் R என்பது ரெசிஸ்டன்ஸ்ஸின் அளவுரு மற்றும் IS என்பது டையோடின் அளவுரு மற்றும் Vt என்பது அடிப்படை கான்ஸ்டன்ட் எனவே நீங்கள் நான் லீனியர் சமன்பாடுகளைத் தீர்ப்பதை நன்கு அறிந்திருக்கலாம் பைசெக்சன் மெத்தட் அல்லது நியூட்டன் ராப்சன் இடரேஷன் போன்ற முறைகள் உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் எனவே நீங்கள் இதைச் செய்தால் இதை நியூமெரிக்கல் ரீதியாக எவ்வாறு தீர்ப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றும் லீனியர் சமன்பாடுகளைப் போலல்லாமல் சூத்திரத்தில் பொதுவான இன்வெர்ஸ் அல்லது நான் லீனியர் சமன்பாடுகளுக்கான பொதுவான தீர்வு சூத்திரம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மூலம் லீனியர் சமன்பாடுகளின் தொகுப்பைக் கொண்டிருந்தால் நீங்கள் தீர்வுகளைக் காணலாம் ஆனால் நான் லீனியர் சமன்பாடுகளுக்கு அத்தகைய பொதுவான முறை எதுவும் இல்லை மற்றும் நான் லீனியாரிட்டி வகையைப் பொறுத்து நீங்கள் வெவ்வேறு முறைகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக தீர்வு நியூமெரிக்கல் சார்ந்தது மேலும் பல தீர்வுகள் இருக்கலாம் நீங்கள் தீர்வை அடைவீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வழக்கமாக நான் லீனியர் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கான வழிகள் நியூமெரிக்கல் மற்றும் இட்டரேட்டிவ் ஆகும் நிச்சயமாக இந்த கோர்ஸில் நாம் அந்த வழியாகச் செல்ல மாட்டோம் எப்படியாவது தீர்வைக் கண்டுபிடித்துவிடலாம் என்றுதான் நினைக்கிறோம் நாம் என்ன செய்வோம் குறைந்தபட்சம் கை கணக்கீடுகளுக்கு நான் லீனியர் சமன்பாட்டை வெளிப்படையாகத் தீர்ப்பதைத் தவிர்ப்பது எனவே இதை நியூமெரிக்கல் ரீதியாக தீர்க்க முடியும் இப்போது இன்ஜினீயர்ஸ்களுக்குப் பயனுள்ளது என்னவென்றால் பிக்ட்டோரியல்லி அல்லது கிராஃப் மூலம் தீர்வைக் கண்டுபிடிப்பது இது காட்சிப்படுத்தலுக்காக இப்போது வழக்கமாக நீங்கள் தீர்வில் துல்லியத்தை விரும்பும் போது கிராஃப்பிக் தீர்வுகளைச் செய்ய மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் நடத்தையை காட்சிப்படுத்த விரும்பும் போது அதைச் செய்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு இப்போது அதை செய்வோம் இப்போது அந்த நுட்பமும் குறைவாக உள்ளது எனவே உங்களிடம் பல வேறியபிள் இருக்கும்போது நீங்கள் பல பரிமாண வரைபடங்களை வரைய முடியாது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் அதை செய்ய முடியும் என்று மாறிவிடும் ஏனென்றால் உங்களிடம் இரண்டு வேறியபிள் மட்டுமே உள்ளன ஒரு வோல்ட்டேஜ் மற்றும் ஒரு கரண்ட் எனவே தீர்க்கப்பட வேண்டிய சமன்பாடு R என்பது IS க்கு சமம் எனவே நான் என்ன செய்ய முடியும் என்றால் நான் முக்கியமாக வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் தனித்தனியாக திட்டமிட முடியும் எனவே இடது புறத்தில் சில செயல்பாடு உள்ளது வலது புறத்தில் வேறு சில செயல்பாடு உள்ளது இரண்டும் VD இன் செயல்பாடுகள் இது எனது இண்டிபெண்டண்ட் வேறியபிள் ஆகும் மேலும் சமத்துவப் புள்ளி அல்லது குறுக்குவெட்டுப் புள்ளியை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது வலது பக்கம் டையோடு கரண்ட்டைத் தவிர வேறொன்றுமில்லை அதனால்தான் நான் அதை ID VS VD எனக் குறித்தேன் எனவே வலது பக்கத்தைத் பிளாட் செய்வது அது டையோடு பண்புகளைத் பிளாட் செய்வதாகும் அது எக்ஸ்போனென்சியல் ஆகும் நான் இடது பக்கத்தை பிளாட் செய்வது அதாவது பிளாட் செய்ய விரும்புவது R VS VD ஆகும் எனவே இது VD இன் லீனியர் செயல்பாடு என்பதை நீங்கள் காணக்கூடிய நேர்கோட்டில் உள்ளது எனவே VD ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமமானால் இந்த செயல்பாடு VS பை R ஆக இருக்கும் மற்றும் VD ஆனது VSக்கு சமமானால் இந்த செயல்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் இது நெகடிவ் சிலோப் ஐக் கொண்டிருக்கும் மற்றும் சிலோப் ஆனது மைனஸ் 1 பை R என்பது தெளிவாகிறது VD என்பது இங்கே இண்டிபெண்டண்ட் வேறியபிள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த செயல்பாட்டில் VD இன் கோயெபிசியென்ட் ஆனது மைனஸ் 1 பை R ஆகும் அதனால் பிளாட் செய்வதும் மிகவும் எளிதானது எனவே VD பூஜ்ஜியமாக இருக்கும்போது இது VS பை R ஆகும் VD ஆனது VS க்கு சமமானால் அது பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் அது ஒரு கோடாக இருக்கும் இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர் கோடு மேலும் இதன் சிலோப் ஆனது மைனஸ் 1 பை R ஆகும் இப்போது தெளிவாக இந்த விஷயத்தில் ஒரு புள்ளி இன்டெர்செக்சன் மட்டுமே உள்ளது அதுதான் தீர்வு இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டை நியூமெரிக்கல் ஆகத் தீர்த்தால் VD இன் இந்த மதிப்பைக் காணலாம் மேலும் இந்தப் பக்கத்துடன் தொடர்புடைய கரண்ட்டின் மதிப்பைக் கண்டால் அது R அல்லது இந்த பக்கம் இந்த கரண்ட்டின் மதிப்பாக இருக்கும் எனவே இதுதான் தீர்வு எனவே சமன்பாட்டின் வெவ்வேறு பகுதிகளைத் பிளாட் செய்து பாய்ண்ட் ஆப் ஈகுவாலிட்டியை கண்டறிவதன் மூலம் இன்டெர்செக்சன் பாய்ண்ட்டைக் கண்டறியலாம் நீங்கள் தீர்வைக் காணலாம் எனவே எப்படியாவது நீங்கள் நியூமெரிக்கல் ஆகவோ அல்லது கிராஃபிகல் ஆகவோ தீர்வைக் கண்டறியலாம் என்று சொல்லுங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நீங்கள் விரும்பினால் இதை நியூமெரிக்கல் ஆக தீர்த்து தீர்வு காணலாம் எனவே VS ஆனது 5 7 V R என்பது 5 kΩ மற்றும் டையோடு ஆனது 10 15 A என்ற சேச்சுரேசன் கரண்ட்டைக் கொண்டிருக்கும் ஒரு வழக்கை எடுத்துக்கொள்கிறேன் இதை நியூமெரிக்கல் ஆகத் தீர்த்தால் VD தோராயமாக 0 72 V ஆக இருப்பதைக் காணலாம் மற்றும் டையோடு கரண்ட் தோராயமாக 1mA ஆகும் அதுதான் தீர்வு VS இன் குறிப்பிட்ட மதிப்பு 5 7 V க்கு நாம் அதைத் தீர்த்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது VS இன் மதிப்பு மாறுகிறது எனவே அது 6 7 V ஆக மாறுகிறது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இதை மீண்டும் தீர்க்க வேண்டும் அது மிகவும் தெளிவாக உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட வளைவைக் கூறலாம் நான் இங்கே எதைக் காட்டியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் VS ஐச் சார்ந்து இருக்கும் பகுதி இதுதான் இந்த எக்ஸ்போனென்சியல் வலது புறம் VS லிருந்து இண்டிபெண்டண்ட் ஆக உள்ளது இது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நடக்கும் இடது புறம் VS ஐச் சார்ந்தது அது இந்த லைன் எனவே நான் ஏற்கனவே வரைந்த குறிப்பிட்ட ஒன்று VS க்கு சமமான 5 7 V க்கு ஒத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் VS இன் மதிப்பை மாற்றினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இதை மீண்டும் செய்ய வேண்டும் எனவே VS ஆனது 6 7 V ஆக மாறுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது போன்ற ஒரு லைன் ஐப் பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு வேறு தீர்வு கிடைக்கும் எனவே VS ஆனது 6 7 V அல்லது அதற்கு மாற்றாக VS ஆனது 4 7 V என்றால் அது போன்ற ஒரு தீர்வைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் மற்றொரு தீர்வைப் பெறுவீர்கள் எனவே இது VS க்கு சமமான 4 7 V உடன் ஒத்துப்போகிறது எனவே எந்த நேரத்திலும் இன்புட் மாறும்போது நீங்கள் மீண்டும் லீனியர் சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டும் இப்போது இது லீனியர் சர்க்யூட்களிலிருந்து பெரிய வித்தியாசம் ஆகும் எனவே நான் லீனியர் சர்க்யூட்க்கு திரும்பிச் சென்றால் இது மிகவும் எளிமையானது என்பதை நான் முன்பு மீண்டும் காண்பித்தேன் நீங்கள் அதைத் தீர்க்க விரும்பினால் புதிதாக அதைச் செய்யலாம் எனவே இந்த விஷயத்தில் VS க்கான தீர்வு 5 7 Vக்கு சமம் என்று உங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு VS ஐ 6 7 ஆக மாறினால் புதிய தீர்வு VS இன் புதிய மதிப்புக்கு விகிதாசாரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே லீனியாரிட்டி உள்ளது உங்களிடம் பல சோர்ஸ்கள் இருந்தாலும் தீர்வு அனைத்து சோர்ஸ்களின் லீனியர் கலவையாக இருக்கும் எனவே நீங்கள் தீர்வுகளைக் கண்டால் VS இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கான சர்க்யூட்க்கான தீர்வைக் கண்டால் அளவிடுவதன் மூலம் வேறு எந்த மதிப்பிற்கும் அதைக் கண்டறியலாம் இப்போது நான் லீனியர் சர்க்யூட்களில் முதலில் தீர்வு காண்பது மிகவும் சிக்கலானது அதன் மேல் நீங்கள் VS இன் மதிப்பை மாற்றினால் நீங்கள் மீண்டும் நான் லீனியர் கணக்கீடுகளைச் செய்ய வேண்டும் இப்போது இன்புட் மாறும் இந்த வழக்கு நமக்கு மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் நமது ஆம்பிளிஃபைர் இல் சில சிக்னல்களை ஆம்பிளிஃபை செய்ய விரும்புகிறோம் மற்றும் சிக்னல் பொதுவாக டைம் வேரியிங் சிக்னலாகும் அதாவது நான் மைக்ரோஃபோனில் பேசும் போது அது சர்க்யூட்டுக்கு டைம் வேரியிங் வோல்ட்டேஜ் ஐ அளிக்கிறது எனவே பல்வேறு இன்புட்கள் மூலம் நமது சர்க்யூட்களை அனாலிசிஸ் செய்ய முடியும் எனவே அதே உதாரணத்தை சீரிஸ் இணைப்பில் உள்ள இரண்டு சோர்ஸ்களைக் கொண்டு கூறுவோம் எனவே இதை 5 7 V சோர்ஸ் ஆகக் கூறலாம் மேலும் இது சைனூசாய்டல் சோர்ஸ் ஆகவும் இருக்கலாம் இதைத்தான் நான் சிக்னல் என்று அழைக்கிறேன் இது 100mV sinωt அல்லது 1 V sinωt எனக் கூறலாம் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் VD ஐக் கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனவே நாம் அதை அமைக்கும் விதம் சர்க்யூட் அதேமாதிரியாகவே உள்ளது எனவே சர்க்யூட்க்கு பயன்படுத்தப்படும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது இப்போது டைம் வேறியிங் ஆகும் எனவே இது VS சரி இது VS இன் மதிப்பு மேலும் VS என்பது 5 7 V பிளஸ் 1V sinωt ஆகும் நான் VS VS டைம் ஐ பிளாட் செய்தால் அது அப்படி இருக்கும் சைன் வேவ்வின் பாசிட்டிவ் உச்சத்தின் போது அதிகபட்ச மதிப்பு 6 7 ஆகவும் குறைந்தபட்ச மதிப்பு 4 7 V ஆகவும் இருக்கும் எனவே இது போன்ற இன்புட்டிற்கான தீர்வு அல்லது VD இன் ரெஸ்பான்ஸ்ஸை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் அதை 5 7 க்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் பெறும் VD இன் சில மதிப்பு முந்தைய கிராஃப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது எனவே இது 5 7க்கான மதிப்பு நீங்கள் அதை 6 7 மற்றும் 4 7 மற்றும் பலவற்றிற்கு செய்ய வேண்டும் மேலும் இடையில் உள்ள பல பாய்ண்ட்ஸ்களுக்கு செய்ய வேண்டும் எனவே அடிப்படையில் இது VS ஆகும் நீங்கள் VS ஐ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் இந்த நேர்கோடுகளை வரைந்து கொண்டே இருக்க வேண்டும் தீர்வைக் கண்டுபிடித்து அதிலிருந்து தீர்வு VDயைத் பிளாட் செய்ய வேண்டும் எனவே இங்கே சில தீர்வு இருக்கும் 5 7 க்கு வேறு ஏதாவது 4 7 க்கு வேறு ஏதாவது இடைநிலை மதிப்புக்கு வேறு சில தீர்வுகள் மற்றும் பல இது மிகவும் சிரமமானது ஒரு நியாயமான பிளாட்டைப் பெற இந்த சுழற்சியில் நீங்கள் பல பாய்ண்ட்ஸ்களை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணரலாம் எனவே முதலில் ஒவ்வொரு பாய்ண்ட்ஸ்க்கும் தீர்வு காண்பது மிகவும் கடினமானது மற்றும் பல பாய்ண்ட்ஸ்களுக்கு அதைச் செய்வது சாத்தியமற்றது எனவே நீங்கள் கொள்கையளவில் இது போன்று VD ஐக் கண்டுபிடிக்கலாம் VD இன் மதிப்பு இன்புட் 5 7 ஆக இருக்கும் போது அதாவது 0 7 V ஆக இருக்கும் எனவே 0 72 V என்று நான் சொன்னேன் அது 6 7 ஆக இருக்கும்போது நீங்கள் நியூமெரிக்கல் ஆகக் கணக்கிடலாம் இது சற்று அதிகமாக இருக்கும் மேலும் 4 7 க்கு இது சற்று குறைவாக இருக்கும் நீங்கள் இடைநிலை புள்ளிகளைக் கணக்கிடலாம் மற்றும் தீர்வு ஓரளவுக்கு அது போல் தெரிகிறது இப்போது கொள்கையளவில் இது சரி என்றாலும் அது நடைமுறையில் இல்லை எனவே நாம் என்ன செய்வோம் தோராயமான ஆனால் குறைந்த பட்சம் நாம் கையால் செயல்படுத்தக்கூடிய மற்றும் நமது சர்க்யூட்ஸ் பற்றிய நுண்ணறிவைப் பெறுவதற்கு நாம் செய்யக்கூடியதாக நான் லீனியர் சர்க்யூட்களை அனாலிசிஸ் செய்வதற்கான மாற்று வழியைக் கண்டுபிடிப்பதாகும்